மனித வள மேலாண்மை பற்றிய வகுப்பிற்கு உங்களை மீண்டும் அழைக்கிறேன் எனது பெயர் ஆரத்னா மாலிக் இந்த பாடத்திட்டத்தை நான் உங்களுக்குக் கற்பித்து வருகிறேன் இன்று மூலோபாய மனித வள மேலாண்மை பற்றி நாம் அதிகமாகப் பார்க்கலாம் கடந்த வகுப்பில் மூலோபாய HRM பற்றி நாம் பேசினோம் இன்று இதைப் பற்றி நாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக விவாதிப்போம் குறிப்பாக நான் வேறு சில பாடத் திட்டத்தைப் பார்த்துக் கொண்டிருந்த போது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மூலோபாய HRM இன் மேலும் ஒரு மாதிரியை நாம் உள்ளடக்குவோம் அதன் பிறகு வரும் காலங்களில் மூலோபாய மேலாண்மையின் தாக்கங்கள் பற்றி நாம் பார்க்கலாம் மூலோபாய மேலாண்மை என்பது வளர்ந்து வரும் ஒழுங்கு முறையாகும் மேலும் அனைத்து மனித வள உயர் அதிகாரிகளும் மூலோபாய மேலாண்மை எவ்வாறு வடிவமைக்க போகிறது எதிர்காலத்தில் அது எவ்வாறு வடிவமைக்கப்பட வாய்ப்புள்ளது என்பதைத் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் எனவே அதைப் பற்றி நாம் வழக்கம் போல விவாதிக்கலாம் இரண்டு ஆவணங்களை நான் குறிப்பிட்டுள்ளேன் மேலும் இந்த ஆவணங்களை நான் உங்களுக்குக் காண்பிக்கிறேன் உண்மையில் நான் குறிப்பிட்டவை இரண்டும் சமீபத்திய ஆய்வுக் கட்டுரைகள் ஆகும் அதில் ஒன்று ஜியாங் டேகுச்சி மற்றும் லெபக் எழுதியது மற்றொன்று ஸ்வார்ட் மற்றும் கின்னி அவர்கள் இருவரும் எழுதியது அவற்றை நான் உங்களுக்குக் இங்கே காண்பிக்கிறேன் ஸ்வார்ட் மற்றும் கின்னி அவர்கள் இருவரும் எழுதிய ஆய்வுக் கட்டுரை இது இது எல்லைகளை மறுபரிசீலனை செய்தல் நெட்வொர்க் உலகில் மனித வள மேலாண்மை என்று அழைக்கப்படுகிறது மேலும் நான் குறிப்பிட்டுள்ள மற்றொரு ஆய்வுக் கட்டுரை ஜியாங் டேகுச்சி மற்றும் லெபக் ஆகியோரால் எழுதப்பட்டது மூலோபாய மனித வள மேலாண்மை ஆராய்ச்சியில் உள்ள புதிய கண்ணோட்டங்கள் மற்றும் கருப்பு பெட்டி ஆகியவற்றை உள்ளடக்கிய இது ஒரு சுவாரஸ்யமான கட்டுரையாகும் எனவே இது மூலோபாய மனித வள மேலாண்மையின் ஒருங்கிணைந்த மாதிரியுடன் தொடங்குகிறது அதை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் மேலும் அந்த மாதிரியானது ஆய்வுக் கட்டுரையில் உள்ள மாதிரியின் நகலாகும் இந்த குறிப்பிட்ட விரிவுரையில் அதை நானே உருவாக்க முயன்றேன் எனவே இது தான் ஒரிஜினலான கட்டுரையாகும் ஆல்ரைட் மேலும் இங்கே முழு குறிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது எனவே உங்களுக்கு இதைப் படிக்கக் கூடிய வாய்ப்பு கிடைத்தால் அதை நீங்கள் படிக்க வேண்டியது அவசியம் என்று நான் நினைக்கிறேன் மிகவும் நன்றாக உள்ளது இது மூலோபாய மனித வள மேலாண்மையின் பல நிலை மாதிரியாகும் இந்த மாதிரியே ஜியாங் டேகுச்சி மற்றும் லெபக் ஆகியோர் எழுதிய கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இது மிகவும் சுவாரஸ்யமான ஒரு ஆய்வறிக்கையாகும் இது எவ்வாறு பல்வேறு நிலைகளில் மூலோபாய மனித வள மேலாண்மை உருவாகிறது என்பதைக் குறிக்கிறது பல்வேறு நிலைகளில் எப்படி இது உருவாகிறது எனவே நிறுவன மட்டத்தில் மன்னிக்கவும் பணியாளரின் மட்டத்தில் இங்கே சிறிய பெட்டியான மனிதவள அமைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது இது தனிப்பட்ட அறிவு ஆற்றல் திறன்கள் மற்றும் பிற குணாதிசயங்களுக்கு ஊட்டமளிக்கிறது என்பது உங்களுக்கே தெரியும் தனிப்பட்ட அறிவு ஆற்றல் திறன்கள் மற்றும் பிற குணாதிசயங்கள் ஆகியவற்றை KSOA குறிக்கிறது தனிநபர்கள் செய்ய வேண்டிய மற்றும் அவர்களுக்குக் கிடைத்த வாய்ப்பை சரியாகப் பயன்படுத்துவதற்கும் இது உந்துதலை அளிக்கிறது ஊழியர்கள் எவ்வாறு உணர்கிறார்கள் மனிதவள அமைப்புகள் தீர்மானிப்பதில் முக்கியமானது மேலும் ஊழியர்கள் இந்த அமைப்புகளை எவ்வாறு பயன்படுத்துகிறார்கள் இதில் அவர்கள் ஏதாவது சில விஷயங்களை அறிந்திருக்கவில்லை என்றால் அவர்கள் அதை எவ்வாறு பயன்படுத்தப் போகிறார்கள் என்பது உங்களுக்குத் தெரியுமா மேலும் இது அவர்களுக்கு உந்துதலை தருகிறது ஏற்கனவே இருக்கக் கூடிய விஷயங்கள் தான் அவை ஆனால் அவர்களுக்கு அதைப் பற்றித் தெரியாது அல்லது அது போதுமான விளக்கத்துடன் எளிதில் புரிந்து கொள்ளும் படி உள்ளது என்பது அவர்களுக்குத் தெரியாது அல்லது அவர்கள் அனைவராலும் அதை எளிதில் அணுக முடியும் என்பது அவர்களுக்குத் தெரியாது அவர்களுக்கு எப்படித் தெரியும் அவர்கள் தாங்களாகவே தங்களை வளர்த்துக் கொள்ள முடியும் என்று மேலும் இங்கே இருக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட வாய்ப்பை நான் உதாரணமாக எடுத்துக் கொள்கிறேன் NPTEL திட்டத்தின் வாயிலாக நான் உங்களுக்குக் கற்பிக்கிறேன் இது மிகப் பெரிய திறந்த ஆன்லைன் பாடநெறி திட்டம் என்பது உங்களுக்குத் தெரியும் இந்திய அரசின் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தால் நிதி அளிக்கப்பட்டு தொழில்நுட்ப மேம்பட்ட கற்றல் குறித்த தேசிய திட்டம் மூலம் இது உருவாக்கப்பட்டது எனவே இந்த வாய்ப்பானது நம் அனைவருக்கும் போர்டில் உள்ள குழு முழுவதும் மேலும் அனைத்து IIT ஆசிரியர்களுடனும் இது பகிர்ந்து கொள்ளப்பட்டது மேலும் இத்தகைய வாய்ப்பு இருப்பதாக நாம் அனைவரும் அறிந்தோம் எனவே இது போன்ற ஒரு ஆன்லைன் கற்பித்தல் பயன்முறையில் நாம் கற்பிக்கும் பாடத் திட்டங்களை ஒரு கோர்ஸாக உருவாக்க நம் அனைவருக்கும் சமமான வாய்ப்பு வழங்கப்பட்டது இந்த வாய்ப்பைப் பயன்படுத்திக் கொள்ள எங்களில் சிலர் முடிவு செய்தோம் மற்றவர்கள் இது எவ்வாறு உருவாகும் என்பதைக் கண்காணித்து அதன் பின்னர் அவர்களும் படிப்புகளை கோர்ஸாக முன்மொழிய முடிவு செய்தனர் இன்னும் சிலர் இந்த வாய்ப்பை பயன்படுத்த வேண்டாம் என்றும் முடிவு செய்தனர் இன்னும் சிலர் இது தொடர்பான மின்னஞ்சலைப் படிக்காமல் தவறியவர்களாகவும் இருந்தார்கள் இப்போது தகவலை யாருடனும் பகிர்ந்து கொள்ளவும் இதை கோர்ஸாக உருவாக்கி தங்களது சொந்த திறன்களை மேம்படுத்திக் கொள்ள இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளும் அனைவருக்கும் ஆதரவாக அவர்களுக்குத் தேவையான அனைத்தையும் IIT திறம்படச் செய்து கொடுத்தது ஏனென்றால் நாங்கள் இதில் கொஞ்சம் கற்றுக் கொள்கிறோம் இங்கே ஒரு கேமரா முன் உட்கார்ந்து உங்களுடன் பேசுகிறோம் நான் எடுக்கப் போகும் பிரதான பாடத் திட்டத்தைப் பற்றி கற்றுக் கொடுக்கிறோம் மாணவர்களான நீங்கள் யாருமே இங்கு இல்லை எனவே என்னால் உண்மையில் விஷயங்களை மீண்டும் மீண்டும் சொல்ல முடியாது விளக்கிய பாடத்திட்டத்தில் என்னால் முன்னும் பின்னுமாக செல்ல முடியாது எனவே நான் என்ன கற்றுக் கொடுக்கிறேன் என்பதில் நான் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும் மேலும் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு முன்பு நான் என்னை தயார் படுத்திக் கொள்ள வேண்டும் எனவே இதே போன்றே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள விரும்பும் எவரும் முதலில் அதைப் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக இந்த முறை செயல் திட்டம் நல்ல படியாக வேலை செய்யும் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும் மூன்றாவதாக இந்த செயல் திட்டத்தில் பங்கு பெறுவது அவர்களுக்குச் சௌகரியமானதாக இருக்க வேண்டும் ஒரு கேமரா முன் உட்கார்ந்து மாணவர்கள் யாருமே இல்லாத ஒரு வெற்று வகுப்பறையில் உட்கார்ந்து பாடம் நடத்துவது என்பது ஒன்றும் சாதாரண ஒரு விஷயம் அல்ல மேலும் இந்த நேரத்தில் இந்த காட்சியை படம் பிடிக்கும் கேமரா நபர்களை நான் கேட்டுக் கொள்கிறேன் தயவு செய்து மீதமுள்ள வெற்று வகுப்பை நீங்கள் அனைவருக்கும் காண்பியுங்கள் பங்கேற்பாளர்கள் யார் இருக்கிறார்கள் என்றும் நாங்கள் இங்கே என்ன செய்கிறோம் என்பதையும் அனைவருக்கும் காட்டுங்கள் இது அவர்களுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கும் நான் சொல்வதை அவர்கள் கேட்கிறார்களா என்று எனக்குத் தெரியாது ஆனால் நான் என்ன சொல்கிறேன் என்று இதை அவர்கள் மாணவர்களுக்குக் காட்ட முடிந்தால் நன்றாக இருக்கும் இந்த அறை எப்படி இருக்கிறது என்று அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மேலும் ஒரு வாய்ப்பு என்பது எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள இது உங்களுக்கு உதவும் என்பதால் நான் இதைக் குறிப்பாகச் செய்கிறேன் அவர்கள் கவனம் செலுத்தவில்லை என்று நான் நினைக்கிறேன் எப்படியிருந்தாலும் எனக்கு முன்னால் வெற்று நாற்காலிகள் உள்ளன எனவே இந்த வாய்ப்பு தொடர்பான மின்னஞ்சலைத் தவறவிட்ட இன்னும் எங்களுடன் பேசாத மற்றும் இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று தெரியாத எங்கள் சக ஊழியர்களில் சிலர் இன்னும் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் தேங்க் யு வெரி மச் நான் கூறியதை அவர்கள் கேட்டிருந்தார்கள் என்று நினைக்கிறேன் ஆமாம் அவர்கள் இப்போது திரையைப் பெரிதாக்குகிறார்கள் பாருங்கள் நான் ஒரு வெற்று வகுப்பறையில் பேசிக் கொண்டு இருக்கிறேன் என்னை நானே பார்த்துக் கொள்ள முடியும் ஆனால் இங்கே வேறு யாருமே இல்லை ஆனால் நீங்கள் நான் சொல்வதைக் கவனிக்கும் போது நான் உங்களிடம் பேசிக் கொண்டிருப்பதைப் போலவே இருக்கும் மேலும் இது நடைமுறையில் மீண்டும் மீண்டும் பல முயற்சிகள் செய்த பிறகு வரும் நான் கேமராவைப் பார்த்து பேசுவதற்கு கற்றுக் கொண்டேன் எனக்கு முன்னால் ஒரு பெரிய திரை உள்ளது நீங்கள் பழைய படி கவனம் செலுத்தலாம் எனவே இதைத் தான் நான் இங்கே செய்து கொண்டு இருக்கிறேன் எனவே நாங்கள் இங்கே என்ன செய்கிறோம் என்பதை நீங்கள் இப்போது புரிந்து கொண்டு இருப்பீர்கள் மேலும் இந்த கேமரா மூலம் நான் உங்களுடன் பேசிக் கொண்டு இருக்கிறேன் நீங்கள் அனைவரும் இங்கே இருக்கும் இந்த நாற்காலிகளில் அமர்ந்திருக்கிறீர்கள் என்றே கிட்டத்தட்ட நான் கற்பனை செய்ய முயல்கிறேன் மேலும் நான் உங்களை நேருக்கு நேர் பார்த்துப் பேசிக் கொண்டு இருக்கிறேன் என்றே நினைத்துக் கொள்கிறேன் இந்த வாய்ப்பானது நம் அனைவருக்கும் போர்டு உறுப்பினர்கள் அனைவருக்கும் முழுவதுமாக கிடைத்துள்ளது இப்போது எங்களது சக ஊழியர்கள் சிலருக்கு இந்த வகையான வாய்ப்பு இருப்பது தெரியாது என்று உங்களுக்குத் தெரியும் அதில் ஒரு காரணம் அவர்கள் இது தொடர்பான மின்னஞ்சலை சில காரணங்களால் படிக்காமல் தவற விட்டிருக்கலாம் இரண்டாவது உண்மையில் அவர்கள் ஜங்க் ஃபோல்டர் போன்ற மற்ற ஃபைல் கோப்பை செக் செய்யாமல் இருந்திருக்கலாம் ஏனென்றால் அவர்கள் இங்கு உட்கார்ந்து விரிவுரையை நடத்திக் கொண்டு இருக்கும் யாருடனும் பேச வாய்ப்பில்லை ஆரம்பத்தில் நானும் இந்த வாய்ப்பை பற்றி NPTEL இல் சேர்ந்து இருந்த சில சக ஊழியர்கள் மூலமே தெரிந்து கொண்டேன் நான் விடுமுறையிலிருந்தேன் இந்த வாய்ப்பு தொடர்பான மின்னஞ்சல் வந்தது மேலும் நான் அதை எப்படியோ படிக்க தவறி விட்டேன் மேலும் காலக்கெடுவிற்குள் என்னால் விண்ணப்பிக்க முடியவில்லை எனவே இதைத் தான் நான் சொல்கிறேன் தனிநபர் வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் குறித்து நாம் பேசுகையில் அதில் HR அமைப்புகளைப் பற்றி பணியாளர் எப்படி உணருகிறார் என்பதும் ஈடுபடுகிறது இங்கே இந்த வாய்ப்பு என்பது IIT அமைப்பு வழங்கும் ஒரு மேம்பாட்டு வாய்ப்பாகும் மேலும் இந்த வாய்ப்பானது ஒரு ஆசிரியராக உங்களுக்கு உந்துதலை அளிக்கிறது கற்பிப்பதில் என் திறன்களை வளர்த்துக் கொள்ள இந்த குறிப்பிட்ட பாடத்திட்டமானது இருக்கிறது என்றும் எனக்கு இன்னொரு வழி இருக்கிறது என்பதைத் தெரிந்து கொள்ளும் போதும் இது என் நம்பிக்கைக்கு ஒரு பெரிய ஊக்கமளிக்கிறது இதேபோல் உங்களது சொந்த வேலைகளில் உங்களை ஊக்குவிக்கும் விஷயங்களைப் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் அதைப் பற்றி அறிந்திருக்க வேண்டும் நீங்கள் அதைப் புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் உங்களுக்கு அதைப் பற்றிய அறிவு திறமை திறன்கள் மற்றும் பிற குணாதிசயங்களை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும் அதாவது இங்கே உட்கார்ந்து உங்களுடன் பேசுவதற்கு முன்பு ஒருவருக்கொருவரைப் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போது தான் தகவல்களைப் பற்றி ஆராய்வதற்கு என்னால் முடியும் நான் எடுக்கும் பாடத் திட்டத்தில் ஆர்வமாக இருக்க வேண்டும் நான் எவ்வாறு அதை விளக்குவது மற்றும் தொடர்பு கொள்வது என்பதைப் பற்றித் தெரிந்து கொள்ள வேண்டும் வெவ்வேறு பின்னணியிலிருந்து வருபவர்கள் ஒருவருக்கொருவர் எப்படிப் பேசுவது மற்றும் தொடர்பு கொள்வது என்பதைப் பற்றித் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அப்போதுதான் நான் இங்கே உட்கார்ந்து பேசுவதற்கும் உரையாற்றுவதற்கும் தகுதியும் திறமையும் உடையவனாக இருப்பேன் மேலும் அப்போது தான் என் மூத்த ஊழியர்களும் உயர் அதிகாரிகளும் இதைப் பற்றி உறுதியாக நம்புவார்கள் மேலும் அப்போது தான் எனது திறமைகளை வளர்த்துக் கொள்ள இந்த வாய்ப்பானது எனக்கு வழங்கப்படும் எனவே இங்கே இந்த சிறிய பெட்டி மூலம் நான் இதைத் தான் குறிப்பிடுகிறேன் மேலும் இது ஊழியரின் விளைவுகளுக்கு வழிவகுக்கிறது எனவே இது மத்தியஸ்த செயல்முறையாகும் இது மனித மூலதனத்தின் குழு உந்துதல் நிலைகளின் குழு மற்றும் குழு ஈடுபாட்டிற்கு ஊட்டமளிக்கிறது இப்போது இதை நான் தொடருவேன் ஏனெனில் இதைப் பற்றி எனக்கு நன்றாகத் தெரியும் உங்களில் பலருக்கு இதை தொடர்புப்படுத்த முடியவில்லை என்றால் என்னை மன்னிக்கவும் ஆனால் இது போன்ற பாடச் செயல்திட்டம் பற்றி எனக்கு நன்றாகத் தெரியும் வெவ்வேறு IIT களில் இருந்து ஆசிரிய உறுப்பினர்களின் குழுவானது ஒன்று கூடி பல்வேறு பிரிவுகளில் தொடர்ச்சியான பாடத் திட்டங்களை உருவாக்கியுள்ளது தொடக்கத்தில் நாங்கள் வீடியோ பதிவு மட்டுமே தொடங்கினோம் பின்னர் சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சிகளையும் தொடங்கினோம் இதன் பொருள் என்னவென்றால் நாங்கள் ஒரு விரிவுரையை நடத்தி அந்த பாடத் திட்டத்தை விளக்கி அதை வெளியிடுகிறோம் நாம் என்ன செய்கிறோம் என்பதற்கு நாம் தான் பதிலளிக்க வேண்டும் இதைப் பற்றிய குழு தான் அது நீங்கள் என்னிடம் கேள்விகள் கேட்கிறீர்கள் மேலும் எப்போதாவது ஒரு முறை தவறாக விளக்க நேரிடுகிறது அப்போது நான் அந்தப் பகுதிக்கு மீண்டும் சென்று என்னை மன்னிக்கவும் நான் இதைத் தவறாக செய்து விட்டேன் என்று கூறி சரியான விளக்கத்தை தர வேண்டியிருக்கும் ஆனால் நாங்கள் சொல்லியதைத் தெளிவுபடுத்த இது எங்களுக்கு உதவும் என்பது உங்களுக்குத் தெரியும் உங்களிடம் எங்களது பொறுப்புக்கூறலை மேம்படுத்துவதற்கும் எங்களுக்கு உந்துதலை அளிப்பதற்கும் மேலும் மனித மூலதனத்தை உருவாக்கவும் இது எங்களுக்கு உதவுகிறது IIT ஆசிரியர்கள் இனி வகுப்பறையில் மட்டுமே பாடம் எடுக்கும் ஆசிரியர்கள் அல்ல நாங்களும் பரவலான வெளி உலகத்தில் உள்ள வாய்ப்புகளுக்கு பழக்கப்படுத்தப்பட்டு விட்டோம் மேலும் இந்த தகவல்கள் அனைத்தையும் நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம் மேலும் எங்களிடம் உள்ள வளங்களை பயன்படுத்தி நாங்கள் எங்களது பாடத் திட்டங்களை உருவாக்கி வருகிறோம் என்பது உங்களுக்குத் தெரியும் நான் உங்களுக்குக் காட்டிய ஆவணங்கள் நிறுவனத்தின் தரவுத் தளங்களிலிருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்டவை ஆகும் மேலும் எந்தவொரு உள்ளூர் கல்லூரியிலும் உட்கார்ந்திருந்தால் எனக்கு இந்த அணுகல் கிடைத்திருக்காது ஆனால் எனக்கு இங்கே அணுகல் உள்ளது எனவே நான் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த தளத்தின் மூலம் உங்களுக்குப் பாடத்திட்டத்தை விளக்குகிறோம் எனவே நாம் அனைவரும் ஒன்று கூடி இந்த வளத்தின் தளத்தை உருவாக்குகிறோம் என்பது உங்களுக்குத் தெரியும் மேலும் ஒரு குழுவாகச் செயல்படும் போது நமக்கு உந்துதலை அளிக்கிறது என்னைப் போன்றே வேறொரு பாடத் திட்டத்தைக் கற்பித்துக் கொண்டு இருக்கும் மற்றொரு ஆசிரிய உறுப்பினரிடம் நான் பேசுகிறேன் தகவல்களை எங்களுக்குள் பகிர்ந்து கொள்வதற்கு நிறைய இருக்கிறது ஒருவரிடம் இருந்து மற்றொருவர் கற்றுக்கொள்கிறோம் IIT மெட்ராஸ் அல்லது IIT மும்பை அல்லது IIT டெல்லி போன்ற நிறுவனத்தில் எங்களது மூத்த அதிகாரியிடம் இருந்து கருத்துக்களை நாங்கள் பெறுகிறோம் மேலும் எங்களுக்குக் கிடைத்த பின்னூட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் எங்களது திறன்களை மேம்படுத்துகிறோம் எடுத்துக்காட்டாக தொடக்கத்தில் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்ற எங்களது ஆரம்ப விரிவுரைகள் அனைத்தும் தலா ஒரு மணி நேரமாக இருந்தது அப்போது எங்களுக்கு ஒரு கருத்து கிடைத்தது தொடர்ந்து ஒரு மணிநேரம் ஒருவர் பாடத்திட்டத்தில் கவனம் செலுத்துவது என்பது கடினம் அதே போல் ஒரு மணி நேர விரிவுரையை இணையத்திலிருந்து பதிவிறக்கம் செய்வது என்பதும் மக்களுக்கு கடினம் ஆக உள்ளது எனவே தயவுசெய்து எங்களது விரிவுரையை அரை மணி நேரமாகக் குறைக்கச் சொல்லி அறிவுறுத்தப்பட்டோம் இதுவே மனித மூலதன குழுவின் வளர்ச்சியாகும் இந்த பாடத்திட்டத்திற்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் எனவே நீங்கள் அதிலும் விவாதிக்கலாம் அதாவது அது என் மன உறுதியை அதிகரிக்கிறது மேலும் நான் அதை என் சக ஊழியர்களுடன் பகிர்ந்து கொண்டேன் அதில் நான் என்ன செய்தேன் என்று அவர்கள் என்னிடம் கேட்டார்கள் நான் ஒரு சில கேள்விகளுக்குச் சொந்தமாகவே பதிலளித்தேன் என்று கூறினேன் என் சக ஊழியர்கள் மீதமுள்ள வேலையைச் செய்தார்கள் க்ரேட் எனவே அவர்களும் அதைச் செய்தார்கள் எனவே நீங்கள் ஒருவருக்கொருவர் தனிப்பட்ட முறையில் தெரிந்து கொள்வீர்கள் உங்களில் சிலர் எங்களுடன் இணைந்திருக்கிறீர்கள் என்பது உங்களுக்குத் தெரியும் ஒரு வகுப்பின் நடுவில் நான் இருமுவதை உங்களில் யாரோ கவனித்து இருக்கிறீர்கள் மாணவர்களில் யாரோ ஒருவர் நான் அந்த பெண்மணியின் பெயரை மறந்து விட்டேன் ஆனால் அவர் எனது உடல் நலத்தைப் பற்றை விசாரித்தார் அது எனக்கு மிகவும் உற்சாகத்தைத் தந்தது ஏனென்றால் நாம் ஒருவருக்கொருவர் சந்திக்காத போதும் கூட நமக்குள் பிணைப்புடன் இருக்கிறோம் அது ஒரு ஆசிரியராக இங்கே உட்கார்ந்து இருக்கும் போது எனக்கு உந்துதலைத் தருகிறது எனக்கு உங்களைத் தெரியாது இருப்பினும் நான் உங்களுடன் இணைந்திருப்பதாகவே உணர்கிறேன் மேலும் இதைப் பற்றி மற்ற குழுவினருடன் பகிரும் போது நாங்கள் அனைவரும் இதைப் பற்றி மகிழ்ச்சியடைகிறோம் குழுவின் ஈடுபாடு பதிவு செய்யும் அலுவலகத்தில் அமர்ந்திருக்கும் குழுவினர் இதில் கவனம் செலுத்த வேண்டியதில்லை ஆனால் இதைப் பெரிதாக்க வேண்டும் என்று நான் சொல்கிற போது அதை அவர்கள் செய்ய வேண்டும் அவர்களும் நான் கூறியவாறே பெரிதாக்கினர் என்ன நடக்கிறது என்று அவர்கள் உங்களுக்குக் காட்டினார்கள் எனவே தொடர் பாடத் திட்டங்களை உருவாக்குவதில் முழு குழுவும் ஈடுபட்டுள்ளது கற்பனை செய்து பாருங்கள் நான் உட்கார்ந்திருக்கும் இந்த கட்டிடத்தில் எவ்வளவு நேர்மறை ஆற்றல் இருக்கிறது என்று மேலும் இதே போன்ற கட்டிடங்களில் NPTEL இன் இந்த முழு திட்டமும் இதைப் போன்றே நடைபெறுகிறது நாங்கள் IIT யில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஆனால் நாங்கள் இப்போது வெளி உலகத்தினருக்கும் தெரிந்த ஆசிரியர்களாக மாறி உள்ளோம் ஆன்லைனில் கற்றுக்கொள்ள உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்வத்திற்கு நன்றி எனவே இப்படி தான் இது இதற்கு ஊட்டமளிக்கிறது செயல்படுவதற்கான வாய்ப்பு எங்களுக்கு இருந்த உந்துதல் எங்களிடம் இருந்த அறிவுத் திறன்கள் மற்றும் திறமைகள் இவை அனைத்தும் மனித மூலதனத்திற்குள் ஊட்டப்பட்டன மேலும் இது குழுவின் விளைவுகளுக்கு வழிவகுக்கிறது தனிப்பட்ட முறையில் ஒரு ஊழியராக எனது முயற்சியானது இந்த பாடத்திட்டத்தின் வளர்ச்சியாகும் எனது குழுவின் முயற்சியானது தொடர்ச்சியான பாடத் திட்டங்களை உருவாக்குவதாகும் ஆரம்பத்தில் இது தனிப்பட்ட படிப்புகளாக மட்டுமே இருந்தது இப்போது படிப்புகளின் முடிவில் சான்றிதழ்களை வழங்குவதற்கு குழு முடிவு செய்துள்ளது நாங்கள் உங்களுக்கு வீடியோ மூலம் கற்பிப்பது மட்டுமல்லாமல் சிறப்பாகச் செயல்படுவதற்கான சான்றிதழ்களையும் வழங்குகிறோம் சான்றிதழ்கள் தர வாரியாக பிரிக்கப்பட்டு இருப்பதை நான் பார்த்தேன் எனவே அது மிகவும் அருமையாக உள்ளது IIT யிலிருந்து நீங்கள் சான்றிதழ் பெறுவீர்கள் நீங்கள் உங்கள் வீட்டில் உட்கார்ந்து கொண்டே உங்களுக்கு முடிந்த நேரத்தில் அனைத்து காரியங்களைச் செய்கிறீர்கள் மேலும் குறிப்பிட்ட நேரத்தில் அர்ப்பணிப்புடனும் போதுமான அளவு கற்றுக் கொண்டும் உங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு இருந்தாலே உங்களுக்கு ஒரு சான்றிதழ் கிடைத்து விடும் அந்த சான்றிதழ் ஒன்றே நீங்கள் தேர்ச்சி பெற்று விட்டீர்கள் என்பதை அங்கீகரிக்கும் அநேகமாக உங்களது கல்லூரியும் அதை அங்கீகரிக்கும் நாங்கள் யாருக்கும் எந்தவித பிரஷரும் தருவதில்லை ஆனால் ஒருவேளை யாராவது அதை அங்கீகரிப்பார்கள் அது உங்களை ஊக்கப்படுத்தும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறலாம் எனவே அது மிகவும் அருமை அதுதான் குழுவின் விளைவாகும் இப்போது இது குழு நிலை மனிதவள அமைப்புகளாகும் அவை இதற்கு ஊக்கமளிக்கின்றன மனித வள அமைப்புகள் இதை எளிதாக்குகின்றன அவை உணரப்பட்ட மனிதவள அமைப்புகளுக்கும் ஊட்டமளிக்கின்றன இங்கே ஒரு செயல்முறை உட்படுத்தப்படுகிறது இந்த முழு விஷயத்தையும் தொடங்குவதில் மற்றும் முன்னோக்கி எடுத்துச் செல்வதில் சில நிர்வாக செயல்முறைகளானது செயல்படுத்தப்படுகின்றன எனவே இதற்கான நேரம் செலவழிகிறது என்பது உங்களுக்குத் தெரியும் இதில் பணமும் உள்ளடங்கி இருக்கிறது பிற வளங்களும் உள்ளன இந்த தரவு தளங்களுக்கான அணுகலை நூலகங்கள் மூலம் நாம் கொண்டிருக்க வேண்டும் எனவே உங்களுக்குத் தேவையான அறிவு களஞ்சியத்தை வழங்கத் திரைக்குப் பின்னால் ஒரு குழுவே இணைந்து செயல்படுகிறது இது குழுவின் விளைவுகளுக்கு ஊட்டமளிக்கிறது இது தொடரும் போது இறுதியில் இது நிறுவன விளைவுகளுக்கும் ஊட்டமளிக்கிறது அது எப்படி என்று நான் உங்களுக்குச் சொல்கிறேன் இப்போது இந்த குழு மனித மூலதனம் ஆனது பல்வேறு IIT களில் பணிபுரிகின்ற மற்றும் இந்த வகை செயல்முறையில் ஆர்வமுள்ள பல ஆசிரியர்களை உள்ளடக்கிய குழுவாக இருக்கிறது இந்த தகவலானது பரவுகிறது இதனால் எங்களது சகாக்கள் அனைவரும் உற்சாகமடைகின்றனர் எது நடக்கப் போகிறது என்று எனக்குத் தெரியவில்லை ஆனாலும் என்னால் தொலைநோக்குடன் பார்க்கும் போது இலக்குகளைப் புரிந்துக் கொள்ள முடிகிறது ஒருவேளை எதிர்காலத்தில் எங்கே இது முடிவடையும் என்று எனக்குத் தெரியாது இது மீண்டும் நடக்குமா என்பது கூட எனக்குத் தெரியாது டிஸ்க்லைமர் மேலும் இது குறித்து எனக்கு எந்தவித அதிகாரமும் இல்லை எனவே தயவுசெய்து IIT மெட்ராஸை அணுகி இது மீண்டும் உண்மையில் நடக்கப்போகிறதா என்று நீங்கள் கேட்டுத் தெரிந்து கொள்ளுங்கள் ஆனால் நீங்கள் உண்மையில் உங்களது வீட்டில் இருந்தப் படியே இந்த விரிவுரையை கேட்டு எதிர்காலத்தில் ஒரு பட்டப் படிப்பை முடித்தீர்கள் என்றால் நான் கண்டிப்பாக ஆச்சரியப்பட மாட்டேன் ஓகே இதுவே நிறுவன மனித மூலதனம் ஆகும் எதிர்காலத்தில் இதைப் போன்றே ஏதேனும் ஒரு அமைப்பின் வாய்ப்பாக இருக்கலாம் ஒருவேளை IIT யாக இல்லாமல் இருக்கலாம் வேறொரு அமைப்பு அதைச் செய்வதாக இருக்கலாம் சிலர் ஏற்கனவே இதைச் செய்கிறார்கள் நீங்கள் ஒரு ப்ரோக்ராமில் ஈடுபடுத்தப்படலாம் மேலும் நீங்கள் அதை வெற்றிகரமாக முடித்தால் நீங்கள் முறையான பட்டம் பெறுவீர்கள் அது வேறு ஒருவரால் அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்கும் அது நடக்கப்போகிறதா என்று எனக்குத் தெரியாது ஆனால் அது நடந்தால் கண்டிப்பாக நான் ஆச்சரியப்பட மாட்டேன் அதுவே நிறுவன மனித மூலதனத்தின் உருவாக்கமாக அமையும் நிறுவன உந்துதலானது கூறுகிறது நாம் பார்க்கும் போது பலர் பல தொலைதூர பகுதிகளில் உட்கார்ந்து எங்களுடன் தொடர்பு கொள்கிறார்கள் என்னுடைய நண்பர்கள் மூலமும் மற்ற உதவியாளர்கள் மற்ற நண்பர்கள் தெரிந்தவர்கள் மேலும் என் மருமகள் மற்றும் மருமகன்கள் வகுப்பு தோழர்கள் எனப் பலர் இந்த பாடத்திட்டத்தில் சேர்ந்துள்ளார்கள் என்பதை நான் அறிவேன் அதாவது இந்த படிப்புகளின் வரம்புகள் விரிவடைந்து இருப்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது இந்த பாடநெறி மட்டுமல்ல எடுத்துக்காட்டாக மற்ற பொறியியல் படிப்புகளும் கூட இதன் எல்லை அபரிமிதமானது மேலும் இது ஒரு நிறுவனமாக நமது மன உறுதியை உயர்த்துகிறது ஆம் இதில் பலர் பதிவு செய்துள்ளனர் மேலும் ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்திற்காக நாம் ஏதோ ஒரு நல்லது செய்து கொண்டிருக்கிறோம் IIT கரக்பூரின் குறிக்கோள் என்பது நாட்டின் சேவைக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது தேசத்திற்கு சேவை செய்யவே நாம் முயல்கிறோம் மேலும் நீங்கள் அனைவரும் இந்த படிப்புகளில் சேரும் போது அது நமக்கு நம்பிக்கையை அதிகரிக்கும் இது நாம் சரியான வழியில் செயல்படுகிறோம் என்பதை நமக்கு நினைவூட்ட உதவுகிறது எனவே இது நிறுவன உந்துதல் நிலையின் விரிவாக்கம் ஆகும் ஏனெனில் இதில் மக்கள் ஈடுபட்டுள்ளனர் அவர்களின் வேலையை அவர்கள் செய்கிறார்கள் அவர்களில் சிலர் தங்களது வேலையைச் செய்கிறார்கள் நாம் நமது வேலையைச் சரியாகச் செய்கிறோம் என்று நாம் உணர வேண்டும் மேலும் அதுவே நிறுவன ஈடுபாடு ஆகும் உங்களிடமிருந்து நாங்கள் பெறும் கருத்தைப் பொறுத்து நாங்கள் ஏதாவது செய்ய வேண்டுமெனில் அதைச் செயல்படுத்துகிறோம் நீங்கள் அனைவரும் இந்த படிப்புகளுக்காகப் பதிவு செய்துள்ளீர்கள் எனவே இந்த படிப்புகளுக்காக பலர் பதிவு செய்துள்ளனர் அதுவே ஒரு பெரிய ஊக்கமாகும் இதை மேலும் எளிதாக்குவதற்கும் சிறப்பாகச் செய்வதற்கும் அனைவரும் இதில் ஈடுபட வேண்டும் சம்பந்தப்பட்ட ஒரு முழு தொழில்நுட்பக் குழு இங்கே 247 மணி நேரமும் செயல்படுவதற்காக உள்ளது இது விரிவுரையின் செயலாக்கத்தை பதிவு செய்கிறது யாராவது ஒருவர் விஷயங்களை எழுத வேண்டும் யாராவது ஒருவர் அவற்றைப் பதிவேற்ற வேண்டும் தொழில்நுட்ப பின்னணி வேலையை யாராவது ஒருவர் செய்ய வேண்டும் எனவே அனைவரும் இதில் ஈடுபட்டுள்ளனர் எனவே அதாவது இதற்கான பெட்டி இங்கே உள்ளது மேலும் இந்த மூன்றும் ஒன்றோடொன்று தொடர்புடையவையாக இருக்கும் நிறுவனம் இதை எளிதாக்க உதவுகிறது நிறுவனம் நிறுவன அளவிலான மனிதவள அமைப்புகளை எளிதாக்குகிறது மேலும் குழு அளவிலான மனிதவள அமைப்புகளை இது எளிதாக்குகிறது இதன் விளைவாக பணியாளர் உணரப்பட்ட மனிதவள அமைப்புகளுக்கு இது உதவுகிறது குழு நிலை மனிதவள அமைப்புகள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்குத் தெரிவித்துள்ளன நிறுவனமானது ஒரு அமைப்பைக் கொண்டு வந்துள்ளது வெவ்வேறு குழு இதைப் பற்றிக் கூறின மேலும் குழுவானது தனிநபர்களை அணுகின மேலும் அவர்கள் இதைப் பற்றித் தெரிந்து கொண்டனர் இப்போது ஒரு தனிநபராக இதை நான் அறிவேன் மேலும் எனது குழு என்னிடம் கூறியதை நான் நம்பிக்கை கொண்டிருந்தேன் மேலும் இந்த பாடத் திட்டத்தில் நான் என்ன செய்கிறேன் என்பதைத் தெரிந்து கொள்ள எனக்கு அது உதவியது இந்த போக்கிலே தான் இது உங்களுக்குக் கிடைக்கிறது எனவே இந்த விஷயங்கள் அனைத்தும் இப்போது இணைக்கப் பட்டுள்ளன மனிதவள அமைப்பு என்பது ஒரு மேல் கீழ் அணுகுமுறையாகும் உங்களது ஸ்கிரீனில் இது வரப் போகிறதா என்று எனக்குத் தெரியவில்லை இது ஒரு டாப் டவுன் அணுகுமுறையாகும் நிறுவன அமைப்புகளே இங்கே முதலில் வைக்கப்படுகின்றன பின்னர் அது தகவல் குழு நிலை மனிதவள அமைப்புகளுக்குச் செல்கிறது பின்னர் இறுதியில் அது பணியாளர் நிலைக்குச் செல்கிறது பின்னர் நேரம் வரும்போது விளைவுகளானது கிடைக்கிறது இது மத்தியஸ்த செயல்முறை என்பது உங்களுக்குத் தெரியும் பல்வேறு கட்டங்களில் மனித மூலதனத்தை உருவாக்குகிறோம் மேலும் அது ஒரு பாட்டம் அப் செயல்முறையாக மாறும் பணியாளர் விளைவுகளை வெளிப்படுத்துகிறார் பின்னர் அது குழு முடிவுகளுக்கு ஊட்டமளிக்கும் நான் தயாரிப்பது வெவ்வேறு நபர்கள் வெவ்வேறு இடங்களில் தயார் செய்வது என அனைத்தும் ஒன்று சேர்க்கப் படுகின்றன மேலும் அதுவே ஒரு குழு முடிவாகவும் இறுதியில் அது ஒரு நிறுவன முடிவாகவும் மாறும் வெவ்வேறு குழுக்களும் வெவ்வேறு குழுக்களின் வெளியீடுகளும் ஒன்று சேகரிக்கப்பட்டு அது நிறுவன விளைவுகளுக்கு ஊட்டமளிக்கிறது மேலும் இதைப் போன்றே மனித வளங்கள் என்பது உருவாகின்றன நான் இங்கே எனக்கு நன்றாகத் தெரிந்த ஒன்றை எடுத்துக் காட்டாக உங்களுக்கு வழங்கியுள்ளேன் நீங்கள் அனைவரும் இதே போன்ற உதாரணங்களை உங்களது சொந்த முயற்சியிலேயே கொண்டு வரலாம் என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன் எனவே இது நீங்கள் அனைவரும் சிந்திக்க வேண்டிய ஒன்றாகும் இதைப் பற்றி உங்களது சகாக்களுடன் விவாதிக்கவும் இது மூலோபாய HRM இன் பல நிலையாகும் எதிர்காலத்திற்கான பார்வையுடன் நம்மைச் சீரமைத்துக் கொள்ள இதைச் செய்கிறோம் நல்ல தரம் அறிவு மற்றும் தகவல்களை அணுக முடியாத அனைவருக்கும் நாம் இதுப் பற்றிய தகவலைப் பரப்ப விரும்புகிறோம் மேலும் இதுவே இந்த முழு திட்டத்தின் இலக்காகும் எனவே நாங்கள் எங்களால் முடிந்தவரை முயற்சி செய்கிறோம் மேலும் நாங்கள் அதை நோக்கிச் செயல்படுகிறோம் மேலும் வெவ்வேறு மட்டங்களில் ஈடுபடும் நபர்களுக்கு அவர்களுக்குத் தேவையான ஆதரவை வழங்குவது போன்ற செயல்கள் எங்களை தொடர்ந்து செயலாற்றுவதற்கு உதவுகிறது எதிர்காலத்திற்கான மூலோபாய HRM இன் தாக்கங்கள் நான் இங்கேயே நிறுத்தப் போகிறேன் என்று நினைக்கிறேன் மேலும் ஒருவேளை இது ஒரு குறுகிய விரிவுரையாக இருக்கும் ஒருவேளை நான் இன்னும் அரை மணி நேர கிளிப்பிங்கைச் சேர்ப்பேன் அது நெட்வொர்க்கிங்காக மட்டுமே எனவே ஒரு இடைவெளிக்குப் பிறகு நான் தொடருவேன் ஆனால் அது ஒரு தனி கிளிப்பாக இருக்கும்